கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மற்றும் இன்டர்நெட் புரோட்டாகால்ஸ் குறித்த பாடத் திட்டத்தைப் பற்றி விவாதிப்போம் இன்று நாம் சர்க்யூட் ஸ்விட்சிங் மற்றும் பாக்கெட் ஸ்விட்சிங் என்ற தலைப்பில் விவாதிக்கப்போகிறோம் நாம் பார்க்கும் எந்தவொரு நெட்வொர்க்கும் அல்லது எந்தவொரு தகவல்தொடர்பு நெட்வொர்க்கும் ஒரு சுவிட்ச் நெட்வொர்க் ஆகும் அதாவது நேரடியாக இணைக்கப்பட்ட இரண்டு முனைகள் இருந்தால் அல்லது சோர்ஸ் ஸ்டேஷன் மற்றும் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தால் அவைகள் ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்புகொள்ள முடியும் இருப்பினும் அவை வேறு ஏதேனும் நெட்வொர்க்கில் இருந்தால் எனக்கு என்ன தேவை நான் வெவ்வேறு சாதனங்களுக்கு இடையில் மாற வேண்டும் அதாவது நெட்வொர்க்கில் இயங்கக்கூடிய சாதனங்கள் நமது தொலைத் தொடர்பு இணைப்பிற்கும் இது பொருந்தும் நீங்கள் யாரையாவது தொலைத்தொடர்பு மூலம் அழைத்தால் ஒரு தொலைபேசி நிலையத்திலிருந்து வேறொரு தொலைபேசி நிலையத்திற்கு மாற்றப்படுகிறது இந்த பரிமாற்றங்களுக்கு இடையில் ஒருவித ஸ்விட்சிங் இருக்க வேண்டும் எனவே எனது தொலைபேசி எனது வீட்டிற்கான தொலைபேசி நிலையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும் பின்னர் மற்ற நிலையங்களுடன் டிரங்க் இணைப்புகள் இருக்கும் இதுபோல இறுதிவரை ஸ்விட்சிங் நடக்கிறது இதேபோல் தகவல் நெட்வொர்க்கிலும் சோர்ஸ் ஸ்டேஷன் மற்றும் டெஸ்டினேஷன் இடைவெளிவிட்டு தனித்தனியாக இருக்கும்போது சம அளவிலான மல்டிபிள் ஹாப் நடக்கிறது எனவே ஸ்விட்சிங் டெக்னிக்கின் அடிப்படையைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அது எந்த வகையான நெட்வொர்க் இருந்தாலும் பரவாயில்லை அது தகவல் நெட்வொர்க் அல்லது தொலைத் தொடர்பு நெட்வொர்க் ஆக இருக்கலாம் எனவே எந்த வகையான ஸ்விட்சிங் டெக்னிக் உள்ளன இதுதான் நமது குறிக்கோள் புரோடாகால்ஸ் பற்றி விவாதிக்கும்போது இவற்றை ஆழமாகப் பார்க்க முயற்சிப்போம் எனவே நாம் விவாதித்துக் கொண்டிருப்பது ஒரு சுவிட்ச் நெட்வொர்க் ஆகும் எனவே தொலைநிலை நிலையங்கள் அல்லது இறுதி சாதனங்களுக்கிடையேயான தொடர்பு பொதுவாக ஸ்விட்சிங் முனைகளின் நெட்வொர்க்கில் செய்யப்படுகிறது எனவே இந்த இடைநிலை முனைகள் விஷயங்களை மாற்ற அனுமதிக்கும் ஸ்விட்சிங் முனைகள் ஆகும் அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இடையில் ஒரு பாதையை நாம் காணலாம் எனவே சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இடையில் ஒரு பாதை உண்டாகிறது இந்த பாதை அல்லது சுவிட்ச் நெட்வொர்க் மூலம் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இடையில் தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது சுவிட்சிங் முனைகள் தகவலின் உள்ளடக்கத்தைப் பற்றி அக்கறைப் படுவதில்லை பொதுவாக தகவல் பற்றியே அக்கறைப் படுவதில்லை அதன் முக்கிய வேலை சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன்க்கு நடுவில் ஒரு சுவிட்சிங் வசதி அல்லது பாதையை உண்டாக்குவது தான் வெவ்வேறு தகவலின் வெவ்வேறு முக்கியத்துவத்தைப் பற்றி பிறகு பார்ப்போம் இந்த சுவிட்சிங் முனைகளின் சேகரிப்பு ஒரு தொடர்பு நெட்வொர்க்கை உண்டாக்குகிறது இந்த சுவிட்சிங் முனைகளின் சேகரிப்பும் இடைநிலை இணைப்புகளும் சேர்ந்து நெட்வொர்க்கை உண்டாக்குகின்றன எனவே முனைகளுக்கு இடையான இணைப்புகள் ஒரு தொடர்பு நெட்வொர்க்கை உருவாக்குகின்றன என்பதை அறிவோம் எனவே ஸ்விட்ச் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் சோர்ஸ் ஸ்டேஷனில் இருந்து டெஸ்டினேஷன் செல்லும் தகவல் ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவதன் மூலம் டெஸ்டினேஷன்க்கு அனுப்பப்படுகிறது ஆகவே எனக்கு இரண்டு முனைகள் தொலைவில் இருந்தால் மற்றும் இடைநிலை இணைப்பு அல்லது முனைகளின் தொகுப்பு இருந்தால் தகவல் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மாற்றப்பட வேண்டும் எனவே இதில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று பல பாதைகள் இருக்கலாம் அல்லது பாதை இல்லாமலும் இருக்கலாம் என்னால் மாற்ற முடியாது தகவல்தொடர்பு இயங்கும் போது சில நேரங்களில் ஒரு பாதை இருக்க முடியும் அல்லது நோட் ஒன்று தோல்வி அடையலாம் அல்லது விளிம்பு எட்ஜ் தோல்வியடையலாம் அல்லது தகவல் தொடர்பில் ஏதேனும் சிக்கல் இருக்கலாம் எனவே இதுபோல பல சிக்கல்கள் இந்தவித சுவிட்ச் நெட்வொர்க்கிற்கு இருக்கலாம் இந்த சவால்களையும் சிக்கல்களையும் இவற்றை நம்பத் தகுந்த முறையில் எவ்வாறு அடைய முடியும் என்ற வழிமுறைகளையும் பற்றி பின்னர் பார்ப்போம் இப்போது இந்த தகவல்கள் அல்லது தரவு எவ்வாறு சோர்ஸ் ஸ்டேஷனிலிருந்து டெஸ்டினேஷன் க்கு ஒரு ஹாப்பில் இருந்து மற்றொரு ஹாப்புக்கு செல்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக இது நான் இருக்கும் சுவிட்ச் நெட்வொர்க்கின் காட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வில்லியம்ஸ் எழுதிய டேட்டா கம்யூனிகேஷன் என்ற புத்தகத்தில் இருந்து இதை நான் குறிப்பிடுகிறேன் இது ஒரு சுவிட்ச் நெட்வொர்க் நிறைய எண்ட் சிஸ்டம் இறுதி சிஸ்டம் உள்ளன மெயின்பிரேம் சேவையகம் தனிநபர் கணினி மொபைல் சாதனங்கள் மற்றும் பல்வேறு சாதனங்கள் இருக்கலாம் எனவே இதை ஒரு சுவிட்சிங் கிளவுட் எனலாம் நான் இதில் இணைக்கப்பட்டிருந்தால் மற்றவரோடு தொடர்பு கொள்ள முடியும் எனவே இதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை அல்லது ஒரு பயனர் இந்த சுவிட்சிங் விஷயங்களைப் பற்றி அக்கறைப் படுவதில்லை ஆனால் கொஞ்சம் ஆழமாக இந்த விஷயங்களை பார்க்க முயற்சி முயற்சித்தால் இவற்றிலுள்ள மாறுபட்ட வகையான சுவிட்சிங் நோட்ஸ் பற்றி அறியலாம் எனவே நான் பி இலிருந்து ஈ க்கு தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் பி ஒரு ஹோஸ்ட் அல்லது இணைக்கப்பட்ட சுவிட்ச் அல்லது இணைக்கப்பட்ட முனை ஆகும் தொலைபேசி சேவையை எடுத்துக்கொண்டால் முதலாவது அருகிலுள்ள தொலைபேசி பரிமாற்றத்துடன் இணைக்கிறோம் பின்னர் டி க்கு செல்ல அது எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறது இது இந்த பாதையை பின்பற்றலாம் அல்லது இந்த பாதையை பின்பற்றலாம் அல்லது வேறு பாதைகளும் இருக்கலாம் கடைசியாக இங்கே டி இல் இணைகிறது பி முதல் டி வரை எனவே வெவ்வேறு பாதை இருக்க முடியும் எனவே இந்த இடைநிலை சுவிட்ச் எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் அல்லது முன் வரையறுக்கப்பட்ட பாதை இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நான் B இலிருந்து D க்கு செல்ல விரும்பினால் நான் 1 4 5 3 D ஐப் பின்பற்ற வேண்டும் யாரோ ஒருவர் அதை வரையறுத்து இருக்கலாம் இருப்பினும் இந்த பாதை சுவிட்ச் நெட்வொர்க்கால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அல்லது நிறுவப்பட வேண்டும் இதுவே சுவிட்ச் நெட்வொர்க் பற்றின பொதுவான விஷயங்கள் வெவ்வேறு ஸ்விச்சிங் தொழில்நுட்பங்கள் உள்ளன ஸ்விச்சிங் நோட்ஸ் மற்ற நோடுகளுடனோ அல்லது நிலையத்துடனோ இணைக்கப்படலாம் எனவே இங்கு இரண்டு வகை நோடுகள் உள்ளன என்று நாம் சொல்லுகிறோம் இவை ஸ்விச்சிங் நோடுகள் மற்றும் வேறு சில நோடுகள் நிலையங்கள் ஆகும் இந்த சொல் இங்கே பின்பற்றப்படுகிறது ஆனால் சில இடங்களில் சோர்ஸ் முனை டெஸ்டினேஷன் முனை என்று எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல ஒரு நெட்வொர்க் பொதுவாக பகுதி அளவு இணைப்போடு தான் இருக்கும் எல்லா வழிகளும் அமைக்கப்பட்டிருக்காது எனவே இந்த வழிகள் தேவைகளின் அடிப்படையில் நிறுவப்படும் இருப்பினும் சில தேவைக்கதிகமான இணைப்புகளும் சிறந்த செயல்பாட்டிற்காக விரும்பத்தக்கது எனவே இந்தப் பாதையில் பி முதல் சி வரையிலான இந்த நெட்வொர்க்கை இணைக்கலாம் ஆனால் தேவையற்ற பாதைகள் இருக்கக்கூடும் ஆகவே 5 செயலிழந்தாலும் 1 2 3 டி வழியாக சென்றிருக்க முடியும் 6 மற்றும் 4 இல்லையென்றாலும் இந்த பாதை சாத்தியமாகும் எனவே நம்பகமான பாதைகளும் பல பாதைகளும் இருக்கலாம் எனவே இரண்டு முக்கிய சுவிட்சிங் தொழில்நுட்பங்கள் உள்ளன ஒன்று சர்க்யூட் சுவிட்சிங் மற்றொன்று பாக்கெட் சுவிட்சிங் பெயர் குறிப்பிடுவது போல சர்க்யூட் சுவிட்சிங் என்பது ஒரு சுற்றுவட்டத்தை அல்லது சர்க்யூட்டை நிறுவுதல் அல்லது சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷனக்கு இடையில் ஒரு இணைப்பை நிறுவுதல் ஆகும் அதேசமயம் பாக்கெட் சுவிட்சிங் என்பது சோர்ஸ் ஸ்டேஷனிலிருந்து தகவலை வெவ்வேறு பாக்கெட்டுகளாகப் பிரித்து இந்த சுவிட்ச் நெட்வொர்க் வழியாக டெஸ்டினேஷனக்கு அனுப்புவதாகவும் இரண்டு விஷயங்களையும் விரைவாகக் காண முயற்சிப்போம் சர்க்யூட் சுவிட்சிங்ல் இரண்டு ஸ்டேஷன்களுக்கு இடையில் ஒரு பிரத்யேக தொடர்பு பாதை இருக்கிறது பொதுவாக அதில் மூன்று கட்டங்கள் உள்ளன எனவே சர்க்யூட் சுவிட்சிங்ல் சோர்ஸ் ஸ்டேஷனிலிருந்து டெஸ்டினேஷனக்கு ஒரு பிரத்யேக பாதை இருக்க வேண்டும் ஒரு பிரத்யேக பாதையை நான் எவ்வாறு நிறுவ முடியும் எவ்வாறு தகவல்தொடர்பை தொடரலாம் இதில் மூன்று கட்டங்கள் உள்ளன முதலாவது பாதையை அமைக்கும் கட்டமாகும் அடுத்தது சோர்ஸ் ஸ்டேஷனிலிருந்து டெஸ்டினேஷனக்கு டேட்டா அல்லது தகவல் பரிமாற்றம் மற்றும் மூன்றாவது துண்டிப்பு கட்டமாகும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இந்த ஸ்தாபன கட்டம் அடிப்படையில் வளங்களை பெறுகிறது நான் உலகின் வேறு ஒரு பகுதியிலிருந்து யாரோடும் பேச விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் எனது தொலைபேசி இணைப்பிலிருந்து எனது அருகிலுள்ள பரிமாற்றத்திற்கு வளங்களை ஒதுக்குகிறேன் இதைப்போல வெவ்வேறு இடைநிலை சுவிட்சிங் முனைகள் உள்ளன எனவே நான் வளங்களை அவற்றிற்கு ஒதுக்குகிறேன் பின்னர் நான் தகவல்தொடர்பு செய்துகொண்டே இருக்கலாம் இது இரு நேரடி தொடர்பு அல்லது முழு இரட்டை தகவல்தொடர்பு ஆகும் தகவல் தொடர்பு முடிந்ததும் நான் இணைப்பைக் துண்டிக்கிறேன் வேறு அர்த்தத்தில் சொன்னால் நான் வளங்களை வெளியிடுகிறேன் எனலாம் எனவே பத்து இணைப்புகளை நிறுவுவதற்கான சாத்தியங்கள் உள்ளது என்று வைத்துக்கொள்ளலாம் ஒன்று ஏற்கனவே தகவல் தொடர்பு பாதையில் இருக்கிறது என்றால் அது ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மற்ற ஒன்பதும் இருக்கின்றன இதிலிருந்து மற்றொரு வகை விஷயத்தை அறிய வேண்டும் ஒன்று பிளாக்கிங் ஆர்க்கிடெக்சர் மற்றொன்று நான் பிளாக்கிங் ஆர்க்கிடெக்சர் எனவே பத்து இணைப்புகளும் தடைசெய்யப்பட்டால் பதினொன்றாவது இணைப்புக்கு "இந்த நேரத்தில் எந்த தொடர்பும் கிடைக்காது" என்ற செய்தி வரும் அதாவது இவை பிளாக்கிங் அல்லது தடுக்கும் விஷயங்கள் ஆகும் நான் பிளாக்கிங் தடைசெய்தல் அல்லது தடைநீக்குதல் என்பது 'நான் கையாள போதுமான ஆதாரங்கள் வளங்கள் உள்ளன' என்பதாகும் எனவே சர்க்யூட் சுவிட்சிங் இந்த சுவிட்சிங் இணைப்பை நிறுவுவதற்கு சுவிட்சிங் திறன் மற்றும் சேனல் திறன் கொண்டிருக்க வேண்டும் சுவிட்சிங் திறன் என்பது அந்த கிடைக்கக்கூடிய பாதைகளின் எண்ணிக்கை மற்றும் தகவலை கொண்டு செல்லும் சேனல் அந்த தரவை எடுத்துச் செல்லும் திறனைக் குறிப்பதாகும் எனவே இது இணைப்பை நிறுவ சேனல் திறன் மற்றும் சுவிட்சிங் திறன் கொண்டிருக்க வேண்டும் ரூட்டிங் செய்ய போதுமான புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் எனவே சில சந்தர்ப்பங்களில் அல்லது பல நிகழ்வுகளில் ரூட்டிங் செய்ய ஒரு பொதுவான புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் எனவே டி உடன் இணைக்க பி விரும்பினால் சுவிட்சிங் முனை வழியான இடைநிலை பாதை என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ரூட்டிங் செய்ய தேவையான சில ரூட்டிங் வழிமுறை மற்றும் நுண்ணறிவு இருக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் பி முதல் டி வரை உறுதிப்படுத்தப்பட்ட பாதை இருக்கலாம் எனவே இதற்கென்று உறுதிப்படுத்தப்பட்ட வழிமுறைகளும் இருக்கலாம் மறுபுறம் பாக்கெட் சுவிட்சிங் இல் சோர்ஸ் ஸ்டேஷன் செய்தியை பாக்கெட்டுகளாக உடைக்கிறது பொதுவாக சிறிய பாக்கெட்டுகளாக இருக்கும் இந்த பாக்கெட்டுகள் சுதந்திரமாக இயங்கக்கூடியதாக மாறுகிறது நெட்வொர்க்கில் பாக்கெட்டுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக அனுப்பப்படுகின்றன எனவே பாக்கெட்டுகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்கின்றன பாக்கெட்டுகளின் ஓட்டம் ஆனது நெட்வொர்க் வழியாக வழிநடத்தப்பட்டு அவற்றிற்கான இலக்கிற்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த பாக்கெட்டுகள் நெட்வொர்க்கில் செலுத்தப்பட்டு பின்பு அங்கிருந்து இலக்கிற்கு வழங்கப்படுகின்றன எனவே அங்கே இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று டேட்டாகிராம் அணுகுமுறை அங்கு பாக்கெட்டுகள் தன்னிச்சையாக நகரும் ஒரு பாக்கெட் பாதை 1 ஐ பின்பற்றலாம் மற்றொரு பாக்கெட் பாதை 2 ஐப் பின்பற்றலாம் ஆயினும்கூட அங்கு இலக்கு உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த வகையில் அவை தொடர்ச்சியாக வந்து சேரும் என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாது ஏனென்றால் ஒரு பாதை மற்றொரு பாதையைவிட நெரிசலாக இருக்கலாம் எனவே தாமதம் ஏற்படும் மற்றும் இந்த தாமதம் மாறுபடலாம் அதேசமயம் மெய்நிகர் சுற்று அணுகுமுறை எனப்படும் மற்றொரு அணுகுமுறை உள்ளது இதில் சோர்ஸ்க்கும் இலக்குக்கும் இடையில் ஒரு மெய்நிகர் சுற்று நிறுவப்பட்டு பாக்கெட்டுகள் அந்த குறிப்பிட்ட பாதையில் நகரும் எனவே இது பொதுவான பாக்கெட் சுவிட்சிங் நெட்வொர்க் பற்றின கருத்தாகும் இப்போது நாம் மீண்டும் இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் விவாதத்திற்கு வருவோம் இதில் முக்கியமாக நான்கு வகையான அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று ஸ்பேஸ் டிவிஷன் சுவிட்ச் மற்றொன்று டைம் டிவிஷன் சுவிட்ச் மற்றொன்று டி எம் பஸ் டைம் டிவிஷன் மல்டிபிளக்சிங் பஸ் மற்றும் இந்த அணுகுமுறைகளின் கலவையாக இருக்கலாம் இவையே அந்த நான்கு முக்கிய விஷயங்கள் எனவே பொதுவான சர்க்யூட் ஸ்விட்சிங் நெட்வொர்க் போன்ற இந்த நெட்வொர்க் குரல் வகை இணைப்பிற்கு முக்கியமானது இந்த இணைப்பு ஒரு தொலைபேசி போன்றது நீங்கள் ஒரு தொலைபேசியைக் கருத்தில் கொண்டால் இது இந்த முதல் அலுவலகம் அல்லது இந்த அருகிலுள்ள பரிமாற்றம் பின்னர் இந்த ஏ இலிருந்து பி இலக்குக்கு அழைப்பு வந்தால் இது வெவ்வேறு சுவிட்ச் சர்க்யூட்டில் செல்கிறது மூலத்திலிருந்து இலக்குக்கு பாதை நிறுவப்பட்டுள்ளது இப்போது இந்த இணைப்பு இடைநிலை விஷயங்களால் எவ்வாறு நிறுவப்பட்டது என்பது சில நெறிமுறைகளால் அல்லது சில வழிமுறைகளால் அல்லது சில புத்திசாலித்தனமான நுட்பங்களால் தீர்மானிக்கப்படுகிறது நிறுவப்பட்டதும் இது இந்த விஷயங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே யாரும் இந்தப் பாதையில் நுழைய முடியாது அதாவது இந்தப் பாதை இதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது அல்லது இந்த வளங்கள் வெவ்வேறு பரிமாற்றங்ககளுடன் வெவ்வேறு வகையான வள ஒதுக்கீடுகளுடன் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் இது இணைக்கும் டிரங்க் பின்னர் இன்டர்சிட்டி டிரங்க் பின்னர் மற்றொரு இன்டர்சிட்டி டிரங்க் இப்படியாக செல்கிறது இதில் பல விஷயங்களின் அடிப்படையில் பல ஹாப்ஸ் இருக்கலாம் ஆனால் முழு பாதையும் இதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிபிளெக்ஸிங் பாருங்கள் வேறு அர்த்தத்தில் இதை கிராஸ் கனெக்ட் அல்லது கிராஸ் பாய்ண்ட் என்று சொல்கிறோம் எனவே 1 ஐ 4 உடன் இணைக்க அல்லது 2 ஐ 4 உடன் இணைக்க விரும்பினால் பின்னர் நான் இந்த வகை சுவிட்சிங் ஐ செய்கிறேன் எனவே அங்கு ஒரு கண்ட்ரோலர் அல்லது கண்ட்ரோல் ஸ்டேஷ்ன் உள்ளது இதன் மூலம் நாம் எது இணைக்கப்பட்டுள்ளது என அறியமுடியும் எனவே நம்மிடம் இந்த வகையான மேட்ரிக்ஸ் அமைப்பு உள்ளது இதனால் எதையும் வேறு எதனுடனும் இணைக்க முடியும் இது ஒரே கட்டமாக இருந்தது இது பல நிலைகளை கொண்டதாகவும் இருக்கலாம் அதில் சுவிட்சுகள் பல நிலைகளைக் கொண்டதாக இருக்கும் அவ்வாறு செய்யும்போது இந்த வகை ஸ்பேஸ் டிவிஷன் ஸ்விட்சிங் திறன் உள்ளதாக இருக்க முடியும் இல்லையெனில் ஒரு முழு மேட்ரிக்ஸ் ஆக இருந்தால் எல்லோரும் எல்லோரிடமும் இணைக்கப்படலாம் இங்கே 10 முனைகள் இந்த பக்கம் 10 முனைகள் இந்த பக்கம் 10 முனைகள் இருக்கின்றன எனவே இதுபோன்ற அமைப்பு இருந்தால் நமக்கு ஒரு 10 கிராஸ் 10 தேவைப்படலாம் எனவே 10 கிராஸ் 10 அல்லது 100 முனைகள் அல்லது 3 கிராஸ் 4 போன்ற 12 முனைகள் உள்ளன அதேசமயம் இங்கே புள்ளிகளின் எண்ணிக்கை மிகக் குறைவு எனவே நாம் பல நிலை சுவிட்சிங் ஐ கொண்டிருக்கலாம் ஆனால் இது பிளாக்கிங் ஆர்க்கிடெக்சர் அல்லது நான்பிளாக்கிங் ஆர்க்கிடெக்சர் ஆக இருக்கிறதா எத்தனை பேர் ஒரே நேரத்தில் ஒருவருக்கொருவர் பேசலாம் என்பதைப் பார்க்க வேண்டும் இதுபோன்ற கருத்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த வகை ஸ்விட்சிங் உத்திகளுக்கு செல்லும்போது ஒட்டுமொத்த திட்டமிடல் தேவை எனவே டைம் டிவிஷன் மல்டிபிளக்சிங் முறையில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது எது ஒன்று இதில் ஸ்விட்சிங் கிடையாது எனவே நான் அதற்கு BCDA ஐ அனுப்புகிறேன் அது BCDA ஆல் பெறப்படுகிறது அல்லது ஒருவித ஸ்விட்சிங் இருக்கலாம் நான் D இலிருந்து அனுப்ப விரும்புகிறேன் அதாவது 4 லிருந்து 2 உடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நான் இந்த பாக்கெட் வரிசையை மாற்ற வேண்டும் அதனால் ஒரு ஸ்விட்சிங் நடக்கிறது எனவே பாக்கெட்டுகள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு டி ஏ இப்போது பி ஆக மாறுகிறது எனவே இந்த வகையான விஷயங்கள் டைம் டிவிஷன் மல்டிபிளக்சிங் ல் சாத்தியமாகும் இவற்றுக்கு பதிலாக நாம் டிடிஎம் பஸ் அல்லது வெவ்வேறு அணுகுமுறைகளின் கலவையை பயன்படுத்தலாம் ஆயினும்கூட இந்த எல்லா நோக்கங்களுக்காகவும் அங்கே ஒரு வள இருப்பிடம் ஒரு இணைப்பு தேவைப்படுகிறது பிறகு தகவல் தொடர்பு மற்றும் இணைப்பை மாற்றியமைக்கும் செயல்முறையும் தேவைப்படுகின்றன எனவே இந்த வகையான சர்க்யூட் ஸ்விட்சிங் முறைகளுக்கு இவை தேவைப்படுகின்றன மறுபுறம் சர்க்யூட் ஸ்விட்சிங் நமது பொதுவான தொலைபேசி இணைப்புகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அல்லது விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது நமது எல்லா தொலைபேசி இணைப்பகங்களும் நமது அனைத்து தொலைபேசி இணைப்பகங்களும் அதாவது நாம் வெகுவாக பயன்படுத்தும் தொலைபேசி இணைப்புகளும் சர்க்யூட் ஸ்விச்ட் நெட்வொர்க் ஆகும் நாம் டைம் ஸ்லாட் பரிமாற்றத்தைப் பற்றி பேசுவதைப் போல ஒரு குறிப்பிட்ட சுவிட்சிங் முறையில் நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அடிப்படையாகக் கொண்ட கட்டுப்பாட்டு அலகு உள்ளது இதில் எந்த தரவு வரப்போகிறது என்பதைக் கட்டுப்படுத்த நாம் தொடர்ச்சியான கட்டுப்பாடு அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுப்பாட்டைத் தெரிவு செய்யலாம் எனவே 1 2 3 4 அல்லது தகவல் வெளியே வர வேண்டிய இடத்தை தெரிந்தெடுத்து கட்டுப்படுத்தலாம் எனவே ஸ்விச்சிங் நுட்பங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை உருவகப்படுத்தியுள்ளேன் எனவே நீங்கள் ஸ்விட்சிங் சர்க்யூட் ஸ்விட்சிங் பண்புகள் மற்றும் அதிலுள்ள சிக்கல்களைப் பார்த்தால் முதலில் இது ஒருவித வெளிப்படையான இணைப்பாகும் எனவே இணைப்பை ஏற்படுத்தியவுடன் தொலைபேசி இணைப்பில் நடப்பது போல தொடர்பு வெளிப்படையாக நடைபெருகிறது நமது பாரம்பரிய தொலைபேசி இணைப்புகளைப் பற்றி பேசுகிறேன் எனவே தொலைபேசி இணைப்பகங்கள் மற்றும் டிரங்க்குகள் மெலும் மற்றவைகளுடன் இணைக்கப்பட்டவுடன் இது மூலத்திற்கும் இலக்குக்கும் இடையே உள்ள வெளிப்படையான மற்றும் பிரத்யேகமான இணைப்பு பாதையாகும் இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம் எனவே இது ஒரு பிரத்யேகமான இணைப்பு ஆகும் இரண்டாவதாக குரல் பரிமாற்றத்திற்காக நாம் உருவாக்கியுள்ள இணைப்பு எனவே இது முதன்மையாக குரல் பரிமாற்றம் அல்லது பாரம்பரிய தொலைபேசி இணைப்புகளுக்காக உருவாக்கப்பட்டது சில இடங்களில் அல்லது பல இடங்களில் இது திறமையானது அல்ல என்று கருதப்படுகிறது இணைப்பின் காலம் வரை அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சேனல் திறன் அல்லது முறையாக மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்ட ஒரு முழு சேனல் திறனாக இருக்கலாம் நான் ஒரு ஃபிரிக்வன்ஸி டிவிஷன் மல்டிபிளெக்சிங் அல்லது பிற வகை மல்டிபிளெக்சிங் செய்யப்பட்டிருக்கலாம் இது முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டது ஆகவே டேட்டா இல்லாவிட்டாலும் கூட அங்கே சேனல் வீணாகிறது தொலைபேசியை வைத்திருந்தும் நீங்கள் தொடர்பு கொள்ளாவிட்டாலும் கூட அல்லது தகவல் தொடர்பு இல்லை என்றாலும் சேனல் திறன் வீணாகிறது வேறு யாரும் இதை பயன்படுத்தவும் முடியாது எனவே இது ஒரு பிரத்யேக வள வகையைச் சேர்ந்தது பிற சவால்கள் சிக்கல்கள் என்னவென்றால் இணைப்பிற்காக நேரம் எடுத்துக்கொள்கிறது இணைப்பு பெற நேரம் எடுக்கும் ஏனென்றால் இணைப்பு ஏற்படுத்தப் படாவிட்டால் நீங்கள் தகவல்தொடர்புகளைத் தொடங்க முடியாது அடிப்படை அனுமானம் அல்லது அடிப்படை நிபந்தனை என்னவென்றால் மூலத்திற்கும் இலக்கிற்கும் இடையே தொடர்பு இருக்க வேண்டும் மூலத்திற்கும் இலக்கிற்கும் இடையில் ஒரு முழு இணைப்பு நிறுவப்பட வேண்டும் அது நிறுவப்படாவிட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது மற்றொரு விஷயம் என்னவென்றால் இதில் தரவு வீதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரு முனைகளும் ஒரே தரவு விகிதத்தில் செயல்பட வேண்டும் இந்த பிரத்யேக பாதையில் தரவு ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட தரவு விகிதத்தில் இருப்பதால் உங்கள் மூலமும் இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டு இருக்க வேண்டும் மற்றும் ஒரே தரவு விகிதத்தில் செயல்பட வேண்டும் தரவு விகிதம் இல்லையெனில் தரவுகளின் குவிப்பு அல்லது தரவு வழிதல் இருக்கும் இந்த தரவு விகிதம் இணைப்பை மோசமாக பாதிக்கும் எனவே தரவு விகிதம் சரி செய்யப்பட வேண்டும் எனவே குரல் தொடர்பான விஷயங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதலில் குரல் ஒருங்கிணைப்பில் இறுதியில் உள்ள சாதனங்கள்க்கு என்று சொந்த கட்டுப்பாடு உள்ளது இரண்டாவதாக மனித தொடர்பும் இந்த தரவு வீதத்தை கையாள முடியும் எனவே குரல் ஒருங்கிணைப்பு முக்கியமாக உள்ளது மறுபுறம் டேட்டா நெட்வொர்க்கிற்காக நமக்கு மிகவும் தேவையானது எது என்றால் பாக்கெட் சுவிட்சிங் ஆகும் அடிப்படையில் அது குறிப்பிடுவது என்னவென்றால் ஒரு நிலையத்திலிருந்து மற்றொரு நிலையத்திற்கு மூலத்திலிருந்து இலக்கிற்கு செல்லும்போது சிறிய பாக்கெட்டுகளாக உடைக்கப்படுகின்றன பொதுவாக இது 1000 ஆக்டெட்டுகள் அல்லது ஒரு 1000 8 பிட்கள் 8 பிட் கொண்ட பாக்கெட் ஆகும் நீண்ட செய்தி தொடர்ச்சியான பாக்கெட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாக்கெட்டிலும் டேட்டாவின் ஒரு பகுதியும் இலக்கை அடைய உதவும் சில கட்டுப்பாட்டு தகவல்களும் உள்ளன இந்த கட்டுப்பாட்டு தகவல் எதற்காக உள்ளது இது அடிப்படையில் ரூட்டிங் அல்லது முகவரிக்குரிய தகவல்கள் ஆகும் நான் எங்கு செல்கிறேன் நான் எங்கிருந்து எங்கு நகர்கிறேன் அல்லது பாக்கெட்டுகள் எங்கிருந்து எங்கு நகர்கின்றன போன்ற பிற தகவல்கள் உள்ளன இந்த பாக்கெட்டுகள் பற்றி நாம் குறிப்பாக விவாதிக்கும்போது மற்ற தகவல்கள் குறித்து பின்னர் விவாதிப்போம் எனவே பாக்கெட்டுகள் பெறப்பட்டு சிறிது நேரம் சேமிக்கப்பட்டு அல்லது இடையகப்படுத்தப்பட்டு அடுத்த முனைக்கு அனுப்பப்படுகின்றன எனவே இடையில் உள்ள நோடு ஒரு பாக்கெட்டைப் பெற்றவுடன் அல்லது ஒரு பாக்கெட் ஒரு இடைநிலை சுவிட்ச்சிங் முனையை அடைந்ததும் அதைப் பெற்று சேமித்து வைத்து பின்னர் அனுப்புகிறது எனவே பொதுவாக இது ஸ்டோர் அண்ட் பார் வேர்டு முறையாகும் அதாவது பாக்கெட்டுகளை பெற்று சேமித்து வைத்து அடுத்த இலக்கிற்கு அனுப்பும் முறையாகும் எனவே இந்தப் படத்தில் இருப்பது போன்று ஒரு முனையில் எனக்கு ஒரு பயன்பாட்டுத் தரவு உள்ளது இது 'பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்' ஆகும் மற்றும் நான் இந்த பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க் மூலம் மறுமுனையுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் இதில் நன்மைகள் உள்ளன முதலில் இணைப்பின் செயல்திறன் ஒரு முனையை மற்றொரு முனையுடன் இணைக்கும் இணைப்பானது குறிப்பிட்ட காலத்தில் பல பாக்கெட்டுகளால் பகிரப்படலாம் ஏனெனில் இது பிரத்தியேகமான பாதை இல்லை என்னிடம் சிறிய பாக்கெட்டுகள் உள்ளன அதனால் இரு முனைகளுக்கு இடையிலான விளிம்பானது வெவ்வேறு பாக்கெட்டுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எனவே பாக்கெட் வரிசைப்படுத்தப்பட்டு முடிந்தவரை வேகமாக அனுப்பப்படுகிறது எனவே எல்லா இடங்களிலும் நாம் என்ன செய்கிறோம் பாக்கெட்டுகளை பெற்று சேமித்து வைத்து அடுத்த இலக்கிற்கு அனுப்புகிறோம் எனவே அது வரிசைப் படுத்தப்படுகிறது வரிசை படுத்தப்பட்டு அடுத்த இலக்கு அல்லது அடுத்த ஹாப்பிற்கு விரைவாக அனுப்புகிறது அடுத்ததாக இதில் தரவு வேக மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது என்று நாம் கூறுகிறோம் ஒவ்வொரு நிலையமும் அருகில் உள்ள முனையுடன் அதன் வேகத்திலேயே இணைகிறது எனவே முனைகள் தரவை இடையகப்படுத்துகின்றன தேவைப்பட்டால் வேகத்தை சமப்படுத்துகின்றன எனவே ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்ட் முறை இருப்பதால் முனைகள் வேகத்தை ஒத்திசைக்க முடியும் எனவே வெவ்வேறு விளிம்புக்கும் இடையே வெவ்வேறு தொடர்பு இருக்கலாம் வெவ்வேறு முனைகளின் வேகமும் வேறுபடலாம் எனவே இது அடிப்படையில் வேக மாற்றத்தை செய்கிறது இவைகள் சிறிய பாக்கெட்டுகள் ஆகவும் மற்றும் தனித்தனியாகவும் கையாளப்படுவதால் இது சாத்தியமாகிறது நெட்வொர்க் பயன்பாட்டில் இருந்தாலும் இடைப்பட்ட நெட்வொர்க் பயன்பாட்டில் இருந்தாலும் பாக்கெட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பாக்கெட்டுகளை ஏற்றுக் கொள்ளலாம் மற்றும் டெலிவரி மெதுவாக இருக்கலாம ஆனால் சர்க்யூட் ஸ்விட்ச் இல் நெட்வொர்க் இல்லாவிட்டால் இது கடினமாக இருக்கும் அது அடிப்படையில் ஒரு பிரத்யேகச் சுற்று நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் இங்கே நாம் பாக்கெட்டுகளை ஏற்றுக் கொள்ளலாம் அவை மெதுவான வேகத்தில் அனுப்பப்படும் அல்லது இணைப்பு கிடைத்தவுடன் அனுப்பப்படும் அங்கே நேர வரம்புகள் உள்ளது அதில் நாம் காத்திருக்க இயலாது இருந்தாலும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் சில விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடியும் இந்த வகையான பாக்கெட்டுகளுக்கு முன்னுரிமை அளிக்கலாம் அல்லது மற்ற பாக்கெட்டுகள் காத்திருக்கலாம் எனவே தகவல்தொடர்புக்கான பாக்கெட்டுகளுக்கு முன்னுரிமை அளிப்பது சாத்தியமாகும் எனவே மீண்டும் நாம் இங்கே இரண்டு முக்கிய நுட்பங்கள் அல்லது இரண்டு வேறுபட்ட பாக்கெட் சுவிட்சின் வழிகளைப் பார்க்கிறோம் ஒன்று டேட்டாகிராம் மற்றொன்று விர்ச்சுவல் சர்க்யூட் அல்லது மெய்நிகர் சுற்று இப்போது டேட்டாகிராம் இல் ஒவ்வொரு பாக்கெட்டும் தனித்தனியாக கையாளப்படுகின்றன எனவே 'என்' எண்ணிக்கையிலான வழிகள் இருந்தால் எடுத்துக்காட்டாக 4 வழிகள் 10 பாக்கெட்டுகள் என்று சொல்லலாம் பாக்கெட்டுகள் ஒழுங்கில்லாமல் வந்து சேரலாம் அவைகள் ஒழுங்கின்படி தொடர்ச்சியாக வரவேண்டும் என்று அவசியமில்லை சில நேரங்களில் பாக்கெட்டுகள் தொலைந்து போகலாம் அல்லது தாமதமாகலாம் எனவே சில பாக்கெட்டுகள் கைவிடப்பட்டாலோ அல்லது தாமதமானாலோ சரியான நேரத்தில் அடையாமல் போகலாம் அல்லது வந்து சேராமலும் இருக்கலாம் எனவே அதைப் பார்க்க வேறு வழிமுறைகள் இருக்கலாம் அங்கு சில சாத்தியக்கூறுகள் உள்ளன பாக்கெட்டை மறுவரிசைப்படுத்துதல் மற்றும் காணாமல் போன பாக்கெட்டுகளை மீட்டெடுத்தல் போன்ற காரியங்கள் ரிசீவரை பொருத்ததாகும் எனவே ரிசீவர் அதை வரிசைப்படுத்துகிறது மற்றும் காணாமல் போன பாக்கெட் இருந்தால் பாக்கெட்டை மீண்டும் அனுப்புவதற்கு ரிசீவர் கோரலாம் இதுபோன்ற பல வழிமுறைகளை பின்பற்றலாம் ஆனால் இந்த வழிமுறைகள் ரிசீவர் பகுதியில் செய்யப்பட வேண்டும் எனவே பொதுவாக பாக்கெட் சுவிட்ச்டு நெட்வொர்க்கைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக 1 2 3 இந்த குறிப்பிட்ட முனையை நோக்கி செல்லும்போது வெவ்வேறு பாதைகளைப் பின்பற்றலாம் இப்படியே சேர்த்து கொண்டே போகலாம் ரிசீவர் பகுதியில் அவைகள் குவிந்துவிடும் அல்லது பாக்கெட்டுகளை சரியான முறையில் வரிசைபடுத்துகிறது எனவே பாக்கெட் சுவிட்சிங் இன் மற்றொரு தொழில்நுட்பம் விர்ச்சுவல் சர்க்யூட் ஆகும் எனவே எந்த பாக்கெட்டும் அனுப்பப்படுவதற்கு முன் திட்டமிடப்பட்ட பாதை நிறுவப்பட வேண்டும் எனவே ஒருவித பாதை அமைப்பு முறை உள்ளது அழைப்பு கோரும் அல்லது கால் ரெக்வெஸ்ட் மற்றும் அழைப்பு ஏற்றுக்கொள்ளும் அல்லது கால் அக்சப்ட் பாக்கெட் இணைப்பை நிறுவுகிறது இதை ஹேண்ட்ஷேக் எனலாம் எனவே அழைப்பு கோரும் மற்றும் அழைப்பு ஏற்றுக்கொள்ளும் பாக்கெட்டுகள் உள்ளன ஒவ்வொரு பாக்கெட்டிலும் இலக்கின் முகவரிக்கு பதிலாக விர்ட்சுவல் சர்க்யூட் ஐடெண்டிஃபையர் அல்லது வி எனவே இலக்கின் முகவரிக்கு பதிலாக இது அருகில் செல்வது பற்றி தீர்மானிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நான் அடுத்ததாக இங்கு அனுப்ப விரும்பினால் அடுத்தது அது எங்கு கிடைக்கப்பெற வேண்டும் போன்ற விஷயங்கள் இருக்கும் எனது ரூட்டிங் இப்போது ஓரளவு அட்டவணை அடிப்படையிலானது ஒவ்வொரு முனையிலும் நான் பாக்கெட்டை பெற்றால் அல்லது இந்த வி ஐ போர்ட் எண் 1 இல் பெற்றேன் என்று சொன்னால் அது அந்த போர்ட் எண்ணுடன் செல்லும் இவ்வாறாக சென்றுகொண்டிருக்கும் எனவே பாதை நிறுவப்பட்டவுடன் ஒவ்வொரு பாக்கெட்டிற்கும் எந்த ரூட்டிங் முடிவும் தேவையில்லை எனவே தனித்தனியாக ரூட்டிங் முடிவை எடுக்க வேண்டியதில்லை சில நேரங்களில் இது மிகவும் திறனுள்ளதாக இருக்கும் சர்க்யூட்டை கைவிட அல்லது விலக்கிட கோரிக்கை எழுகிறது அதாவது தகவல் தொடர்பு முடிந்ததும் சர்க்யூட்டை கைவிட வேண்டியிருக்கும் எனவே சர்க்யூட்டை செயலிழக்க ஒருவித கோரிக்கை எழலாம் இது உண்மையிலேயே பிரத்தியேகமான பாதையாக இருக்காது எனவே சர்க்யூட்டில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருந்தால் மற்றொரு சர்க்யூட் நிறுவப்படலாம் எனவே இது பிரத்தியேகமான பாதையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது மட்டுமல்ல பாதைகள் மற்ற மெய்நிகர் சுற்று விர்ச்சுவல் சர்க்யூட் மூலமும் பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே நாம் பாதையில் ஒருவித மல்டிபிளெக்சிங் வைத்திருக்க முடியும் நாம் இங்கே பார்ப்பதைப் போலவே ஒரு பாதை நிறுவப்பட்டது பின்னர் இது ஒரு மெய்நிகர் சுற்றில் இந்த குறிப்பிட்ட வரிசையில் தொடர்புகொள்கிறது எனவே நாம் விவாதித்துக் கொண்டிருப்பது போல இது ஒரு வி யை கொண்டிருக்கிறது எனவே இங்கு போர்ட் எண் 1 இல் தரவு 77 தரவு 14 ஐப் பெறும் ஒரு சுவிட்ச் இருந்தால் அது 1 இலிருந்து தரவு14 ஐப் பெற்றால் அது வி ஐ 22 உடன் போர்ட் எண் 3 க்கு அனுப்புகிறது எனவே இந்த ஸ்விட்சிங் விஷயங்கள் உள்ளன மற்றும் சுவாரஸ்யமாக இங்கேயே இதற்குள்ளாகவே அமைக்கப்பட்டுள்ளது எனவே நான் ஒரு பெரிய எண்ணிக்கையை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இது கோட்பாட்டு ரீதியாக வேறு சில வி ஐ 14 இருக்கக்கூடிய பிற ஹாப்ஸை வைத்திருக்க முடியும் எனவே இந்த முறையில் ஸ்விட்சிங் தொடர்ந்து நடக்கிறது எனவே இது போர்ட் 1 வி ஐ 77 இலிருந்து அது வி ஐ 14 உடன் போர்ட் 2 க்கு செல்லும் இப்போது என்னிடம் ஒரு பெரிய திட்டம் அல்லது சினரியோ இருந்தால் நான் தொடர்பு கொள்ள சில பாதைகள் இருக்க வேண்டும் எனவே இங்கே இது போர்ட் 1 விசிஐ 14 இல் வருகிறது போர்ட் 3 விசிஐ 66 க்கு செல்கிறது இது போர்ட் 3 பாக்கெட் விசிஐ 66 போர்ட் 1 இல் விசிஐ 66 நிறுவப்பட்டால் அது விசிஐ 22 உடன் போர்ட் 2 க்கு தள்ளப்படும் இது போர்ட் 2 இல் வி ஐ 22 உடன் பெறப்பட்டு போர்ட் 3 க்கு தள்ளப்படுகிறது இது மூலத்திலிருந்து இலக்குக்கு வெவ்வேறு வகை ஹாப்ஸுடன் செல்கிறது நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த அட்டவணை ஏ மற்றும் பி இடையே பாதையை நிறுவ அனுமதிக்கிறது எனவே ஒரு மெய்நிகர் சுற்று நிறுவப்பட்டு தரவு இந்த குறிப்பிட்ட திசையில் பாய்கிறது எனவே விர்ச்சுவல் சர்க்யூட் மற்றும் டேட்டாகிராம் உடன் பாக்கெட் சுவிட்சிங் ஐ பற்றி பார்த்தால் விர்ச்சுவல் சர்க்யூட் நெட்வொர்க் வரிசை மற்றும் பிழைக் கட்டுப்பாட்டை வழங்க முடியும் ஏனெனில் அவை நிறுவப்பட்ட பாதையைக் கொண்டுள்ளன பாக்கெட்டுகள் விரைவாக அனுப்பப்படுகின்றன பாக்கெட் மட்டத்தில் தனித்தனியாக ரூட்டிங் முடிவு தேவையில்லை குறைந்த நம்பகத்தன்மை இதிலுள்ள முனை இழப்பு அந்த குறிப்பிட்ட முனை வழியாக அனைத்து சுற்றுகளையும் இழக்கிறது ஏனெனில் குறிப்பிட்ட முனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுகள் நிறுவப்படலாம் மேலும் அந்த குறிப்பிட்ட முனை குறைபாட்டுடனோ அல்லது வேலை செய்யாமலோ இருந்தால் அந்த முனைக்கான அனைத்து சுற்றுகளும் இழக்கப்படுகின்றன இது நம்பகத்தன்மைக்கு மட்டுமல்ல சர்க்யூட் மற்றும் பரிமாற்றத்தை மீண்டும் நிறுவுவதற்கான கூடுதல் செலவையும் கொண்டுள்ளது அதேசமயம் டேட்டாகிராமிற்கு அழைப்பு அமைக்கும் கட்டம் இல்லை எனவே ஒவ்வொரு பாக்கெட்டும் சுதந்திரமாக நகர்கின்றன பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நல்லது பெரிய அளவிலான பாக்கெட்டுகள் இருந்தால் நிறைய அழைப்புகள் இருக்கும் நெட்வொர்க்கின் நெரிசலான பகுதியைத் தவிர்க்க அதிக நெகிழ்வான ரூட்டிங் பயன்படுத்தப்படலாம் எனவே நாம் வெவ்வேறு ரூட்டிங் விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் ஒரு நெரிசல் இருந்தால் மற்ற பாக்கெட்டுகள் வேறு சில பாதைகளுக்கு அனுப்பப்படுகின்றன எனவே அது பாதிக்கப்படாது அல்லது வேறு சில சிறந்த ரூட்டிங் உத்திகள் இருக்கலாம் எனவே இப்போது சர்க்யூட் சுவிட்ச் மற்றும் பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கைப் பற்றி பார்த்தால் சர்க்யூட் சுவிட்ச் விஷயத்தில் அலைவரிசைக்கு உத்தரவாதம் உள்ளது எனவே நீங்கள் ஒரு நிறுவப்பட்ட இணைப்பைக் கொண்டுள்ளீர்கள் மேலும் உங்கள் தரவு அதன் வழியாகப் பாய்கிறது எனவே அலைவரிசை உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது அதேசமயம் பாக்கெட் சுவிட்ச் விஷயத்தில் அலைவரிசை தேவைக்கேற்ப மாறும் வகையில் ஒதுக்கப்படுகிறது அதாவது தேவை இருந்தால் அலைவரிசை ஒதுக்கப்படும் எனவே இங்கு அலைவரிசைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை அலைவரிசை கிடைக்காத போது அல்லது தேவைப்படும்போது வளங்களை அதிகம் கவனிக்காததால் தகவல் தொடர்பின் சமயத்தில் நீங்கள் பாக்கெட்டுகளை கிடப்பது போன்ற சிக்கலை சந்திக்க நேரிடும் சர்க்யூட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் மற்ற நெட்வொர்க் ட்ராஃபிக்கால் சர்க்யூட் திறன் குறைக்கப்படுவதில்லை இது ஒரு பிரத்யேக சர்க்யூட் என்பதால் ஒரு முறை ஒதுக்கப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட சர்க்யூட் திறன் இந்த மூலத்திற்கும் இலக்குக்கும் என்று பிரத்தியேகமாக அர்ப்பணிக்கப்படுகிறது அதேசமயம் பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் ஒரே நேரத்தில் பிசிகல் சேனல்களில் பரிமாற்றம் இருக்கலாம் பாக்கெட் சுவிட்சுகள் இருந்தால் அவை பிசிகல் சேனலில் ஒரே நேரத்தில் பரவக்கூடும் எனவே ஒரு பிசிகல் சேனல் மற்றும் பல விஷயங்கள் இருக்கலாம் சர்க்யூட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் சர்க்யூட் செலவுகள் பரவும் தரவுகளின் அளவிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் இதன் விளைவாக அலைவரிசை வீணாகிறது எனவே நான் இணைப்பை நிறுவினாலும் தகவல் தொடர்பு செய்தாலும் இல்லாவிட்டாலும் இது ஒரு பிரத்யேக இணைப்பு ஆகும் எனவே நான் அதற்குரியதை செலுத்துகிறேன் வேறு அர்த்தத்தில் அலைவரிசை வீணாக்கப்படுகிறது என்று சொல்லலாம் அதேசமயம் மிகவும் பயனுள்ள மற்றும் சிறந்த செயல்திறன் இதில் உள்ளது ஏனெனில் நீங்கள் தொடர்பு கொள்ளாவிட்டாலும் கூட சேனல் தடுப்பு நடப்பதில்லை ஆனால் அதன் பொதுவான பண்புகள் காரணமாக அதில் சிறிது தாமதம் மற்றும் நெரிசல் ஏற்படலாம் இந்த வகையான சர்க்யூட் சுவிட்ச் நெட்வொர்க் குரல் தகவல்தொடர்புக்கு மிகவும் இணக்கமானது என்பதை நாம் அறிவோம் எனவே குரல் தகவல்தொடர்புக்கு இது மிகவும் பொருத்தமானது அதேசமயம் தரவு தொடர்புக்கு அல்லது விஷயங்களுக்கு இடையில் தரவு எவ்வாறு தொடர்பு கொள்ளப்படுகிறது என்பதற்கு பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க் மிகவும் இணக்கமானது எனவே கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டாகால்ஸ் குறித்த நம்முடைய பாடத்தில் இந்த வகையான பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கை நாம் முதன்மையாகப் பார்ப்போம் இந்த முனைகள் அல்லது பாக்கெட்டுகள் மூலத்திலிருந்து இலக்குக்கு சுயாதீனமாக நகருகின்றன பல சந்தர்ப்பங்களில் இது நம்பமுடியாத சிறந்த முயற்சியுடைய சேவையாகும் இது விஷயங்கள் எவ்வாறு உள்ளன என்பதைப் பொருத்ததாகும் நீங்கள் நம்பகத்தன்மையைப் பெற விரும்பினால் வேறு ஒரு பொறிமுறையைக் கையாள வேண்டும் நாம் இன்னும் ஆழமாகச் செல்லும்போது வெவ்வேறு நெறிமுறைகள் மற்றும் அவற்றின் சிறப்பியல்புகளைப் பற்றி இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் படிப்படியாக படிப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்தின் முதன்மை நோக்கம் என்னவென்றால் பாக்கெட் சுவிட்ச் மற்றும் சர்க்யூட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் உங்களில் பெரும்பாலோர் ஏற்கனவே அறிந்திருக்கிற கருத்துக்களை மீண்டும் துலக்குவோம் நாம் இங்கு பல விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளோம் எனவே ஸ்விட்ச் நெட்வொர்க் பற்றிய ஒரு கண்ணோட்டத்துடன் அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில் இந்த பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் பற்றி விவாதிப்போம் எனவே இதனோடு இன்றைய விவாதத்தை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த சொற்பொழிவில் நமது விவாதத்தைத் தொடருவோம்